ஆராய்ச்சி பற்றி குழு கலந்துரையாடல் பேராசிரியர் ப்ரதாப் ஹரிதாஸ் வணக்கம் ஆராய்ச்சி பற்றி இந்த குழு விவாதத்திற்கு உங்களை வரவேற்றோம் இது முதல் மற்றும் ஆராய்ச்சி பற்றிய அறிமுக வகுப்பு நான் பிரதாப் நான் ஐ மெட்ராசில் மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் துறையின் பேராசிரியராக இருக்கிறேன் இது எங்கள் குழுமமாகும் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா ஹாய் நான் அருண் டங்கிராலா நான் ஐ டி மெட்ராஸில் மெடிக்கல் இன்ஜினியரிங் துறையில் பேராசிரியராக இருக்கிறேன் பேராசிரியர் ஜி பாணிகுமார் ஹாய் நான் பேராசிரியர் ஜி பாணிகுமார் மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் துறையில் பேராசிரியர் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே வணக்கம் நான் அபிஜித் தேஷ்பாண்டே கெமிக்கல் இன்ஜினியரிங் துறை ஆசிரியர் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் வணக்கம் நான் ஆண்ட்ரூ தங்கராஜ் நான் ஐ டி மெட்ராஸில் மின் பொறியியல் துறையில் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆராய்ச்சியைப் பற்றி நாம் விவாதிக்கும்போது பார்க்க வேண்டிய முக்கிய அம்சம் பல மாணவர்கள் அடிப்படையில் ஆராய்ச்சி அடிப்படையிலான டிகிரி பெற விரும்புகிறார்கள் இத்தகைய பட்டம் பெறுவதில் என்ன பின்னணி உள்ளது என்பதை பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நபர் முழுமையாக அறிந்திருக்க மாட்டார் அது மற்ற டிகிரிகளிடமிருந்து வேறுபட்டது எனவே முதல் விவாதம் இன்று நாம் விவாதிப்போம் போன்ற ஆராய்ச்சி பட்டங்கள் எதை பிரதிநிதி படுத்துகிறது பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே ஆம் அதனுடன் சேர்த்து அருண் சுட்டிக் காட்டியுள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒரு ஆராய்ச்சிக் காலத்தின்போது தன்னைத்தானே சார்ந்திருக்கும் பல்வேறு விஷயங்கள் உள்ளன உங்களுக்கு தெரியும் அடிப்படையிலான டிகிரி படிப்பில் தேர்வுகள் என்றால் பணிகள் எல்லாம் நிச்சயமாக நன்றாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் ரிசெர்ச் டிகிரி அதிகம் ஆராய்ச்சியாளரை சார்ந்திருக்கிறது ஆராய்ச்சியின் இந்த அம்சத்தின் பொருள் என்ன என்பதைப் பற்றி மேலும் விவாதித்துக் கொள்வோம் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் எனவே இந்த இரண்டு விஷயங்களை ஒப்பிட்டுப் பார்க்கும் ஒரு கடுமையான வழி என்னவென்றால் நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிவில் பைனல் எக்ஸாம் நடத்துகிறீர்களானால் கேள்விகளுக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையான சரியான பதில் இருக்கும் மாணவர்கள் இதே போன்ற பதில்களை எழுதுகிறீர்கள் அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் உண்மையில் MS அல்லது PhD இன் முடிவில் வேறு எந்தவொரு கருத்தையும் ஒத்ததாகக் கொள்ளும் ஒரு தீசிஸ் நீங்கள் சமர்ப்பிக்க முடியாது தனிப்பட்ட மற்றும் வேறு ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்வதாகக் கூறுங்கள் நீங்கள் வேலை செய்துள்ளீர்கள் எனவே அந்த வகையில் ஆராய்ச்சி என்பது சாதாரண பட்டப்படிப்பு மற்றும் இளநிலை இடையில் பெரிய மாற்றத்தை குறிக்கிறது பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் அப்படியானால் அதை மனதில் வைத்திருங்கள் உங்கள் எம் பிறகு அது ஒரு சாதாரண பட்டம் அல்ல உங்கள் மாஸ்டர் படிப்பிற்குப் பிறகு முற்றிலும் மாறுபட்டது PhD ஆகும் பேராசிரியர் ஜி பாணிகுமார் ஆமாம் Ph D க்கும் பிற டிகிரிகளுக்கும் தரதில் மாறுபாடு உள்ளது ஒரு இளங்கலை டிகிரி முடிக்க எடுக்கும் முயற்சியினை நீங்கள் சிறிது அதிகரித்தால் ஒரு மாஸ்டர் பட்டம் பெற முடியும் அதே அடிப்படையில் இரண்டு மடங்கு வேலை செய்தால் நீங்கள் ஒரு PhD பட்டம் பெற முடியும் என்ற அர்த்தம் தவறு PhD என்பது நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக பயிற்சியளிக்கும் தகுதியுள்ள மிகவும் வித்தியாசமான பட்டம் மேலும் இதில் ஒருவரின் திறனுக்கான வித்தியாசம் இருக்கிறது D பட்டம் முடிந்தவுடன் மற்றொரு நபருக்கு நீங்கள் PhD செய்ய கைடுஷிப் அளிக்க வேண்டிய மட்டத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மற்ற துறைகளில் இருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது எனவே தரத்திலே ஒரு பெரிய வேறுபாடு உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பை பொறுத்தவரை எல்லைகளை நன்றாக வரையறுக்க முடியும் பட்டப்படிப்பில் இணைந்த நாள் எப்பொழுது படிப்பு முடியும் மற்றும் எப்போது பட்டமளிப்பு விழா நடக்கும் என்பன நீங்கள் கணிக்க முடியும் இது உங்கள் பட்டப்படிப்பை தேர்வு செய்யும் நாளே நன்கு விவரிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சி அடிப்படையிலான PhD பட்டப்படிப்பில் நீங்கள் அவ்வாறு கணிக்க முடியாது அது ஒரு திறந்தவெளி ஆகும் செயல்பாட்டில் நிறைய கண்டுபிடிப்புகள் உள்ளன நீங்கள் போதுமான அளவு கற்றுக் கொண்டோம் போதுமான பங்களிக்க உள்ளது மற்றும் அந்த துறையில் ஒரு மாஸ்டர் என கருதினால் ஒரு PhD பட்டம் எடுக்க முடியும் எனவே அது வழக்கமான இளங்கலை டிகிரி போல அல்லாமல் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது இப்போது இந்த கேள்வியை நாம் பார்ப்போம் ஆராய்ச்சி என்றால் என்ன ஆண்ட்ரூ அவர்களிடம் இருந்து ஆரம்பிக்கலாம் அவர் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் நிச்சயமாக ஒரு கோர்ஸ்க்கும் ஆராய்ச்சிக்கும் இடையில் வேறுபாடு வரும் நாம் மிகவும் உறுதியான வேறுபாடுகளை மீண்டும் எடுப்போம் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக் மற்றும் ஒரு ஆய்வு காட்டுரையை ஒப்பிட்டுப் பாருங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பல ஆண்டு அறிவு குவிந்துள்ளது யாரோ ஒருவர் புரிந்துகொண்டு அவரது தலைப்பில் உள்ள அறிவுரைகளை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார் மேலும் அவர் ஒரு பாடநூலாக அதை வெளியிடுகிறார் அதனால் வேறு யாராவது அதை கற்றுக்கொள்ள முடியும் அது ஒரு டெக்ஸ்ட் புக் அதனால் தான் நீங்கள் கற்றுக்கொள்வது மற்றும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது நீங்கள் ரிசெர்ச் செய்யும்போது அந்த வேலையில் என்ன நடக்கும் என்பது முற்றிலும் தெளிவாக தெரியவில்லை நீங்கள் இன்றைய தினம் அபிவிருத்தி சுற்றுப்பாதையின் உண்மையான வெட்டு விளிம்புக்கு போகிறீர்கள் என்பதை அறிவீர்கள் நீங்கள் எல்லோரும் முன்னர் நினைத்த ஒரு திசையில் தள்ள முயற்சிக்கிறீர்கள் எனவே யாரும் அதற்குப் பிறகு என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை அது மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கலாம் பின்னர் ஒருவேளை அது உற்சாகம் இல்லாமல் போகலாம் நீங்கள் எதையும் கணிக்க முடியாது நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு டெக்ஸ்ட் புக் போன்ற ஒரு முறையான வழியில் ஏற்பாடு செய்யப்பட மாட்டாது நீங்கள் உங்கள் தலைமையில் ஒழுங்கமைக்க வேண்டும் அதற்கு மேல் நேரம் எடுக்க வேண்டும் எனவே என்னை பொறுத்தவரை ஆராய்ச்சி என்பது டெக்ஸ்ட் புக் மற்றும் ரிசெர்ச் பேப்பர் இடையே உள்ள வேறுபாட்டை போன்றது பானிகுமார் ஆமாம் மாணவர்கள் அடிக்கடி கேட்ப்பார்கள் ஆராய்ச்சிக்காக செய்யக்கூடிய எந்த டெஸ்ட் புக் உள்ளது என்று ஒரு டெஸ்ட் புக் இருந்திருந்தால் அது ஆராய்ச்சி செய்ய மிகவும் தாமதமாகி இருக்கலாம் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் சரியாக டங்கிராலா உண்மையில் ஆண்ட்ரூ தான் ஆராய்ச்சிக்கான துவக்கங்கள் மிகவும் ஹஸ்ய் என்று கூறியதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் உண்மையில் அது ஒன்றும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் அல்லது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாது அது உங்களை உந்துவிக்கும் உணர்வு மட்டுமே எனவே ஆராய்ச்சி என்றால் என்ன ஆராய்ச்சியின் பெரும் பகுதியாக கற்றல் உள்ளது உண்மையில் நீங்கள் ஆராய்ச்சியில் தேடலை தேடுகிறீர்களே அது மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் தேட மற்றும் கண்டறிய வேண்டும் எனவே டிஸ்கோவ்ர் லேர்னிங் மற்றும் பைண்டிங் உள்ளது ஆராய்வதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விரைவில் நாம் விரிவுபடுத்துவோம் ஆனால் நான் முக்கிய பகுதியாக தொடக்கங்கள் மங்கலாக உள்ளன என நினைக்கிறேன் ஆனால் கண்டுபிடிப்பு ஒரு மகிழ்ச்சி உள்ளது உண்மையில் நீங்கள் கண்டுபிடிப்பை மேலும் தொடர வேண்டும் உண்மையில் அது என்ன இலக்கு என்று தெரியாது அது உங்களுக்கு பிடித்த பீல்ட்ல் இருக்கலாம் நீங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டும் அப்பொழுதுதான் இலக்கை அடைய முடியும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் டங்கிராலா ஆரம்பத்தில் நீங்கள் எடுக்கும் இலக்கிய ஆய்வுகள் உங்கள் இலக்கை பார்வையிட உதவும் பின்னர் உங்களுக்கு பிடித்த பகுதியில் ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அங்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆரம்ப விசாரணையில் நிறைய சோதனை மற்றும் பிழை இருக்கலாம் அதற்காக நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் அருண் நீங்கள் சொல்வது மிகச் சிறந்த ஹயிலைட்ஸ் என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த மேற்கோளை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆராய்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேச தெரியாத பகுதி அவர் சொன்னார் நாம் என்ன செய்தோம் என்பதை அறிந்திருந்தால் அது ரிசெர்ச் என்று அழைக்கப்படுமா எனவே நீங்கள் புதிதாக ஏதேனும் தெரிந்திருக்கும் கருத்தை சிறப்பம்சமாக முன்வைக்கிறீர்கள் அதை நீங்கள் பார்க்கவும் இப்போது நான் ஆராய்ச்சி செய்துவிட்டேன் என்று சொல்ல முடியாது புதிதாக ஒன்று உள்ளது நீங்கள் இந்த புதிய விஷயங்களை தேடும் நபராக இருப்பார் அதை கண்டுபிடித்து அதைச் சுற்றியுள்ள அனைவருடனும் பகிர்ந்துகொள்கிறார் பேராசிரியர் அபிஜித் பி ஆராய்ச்சியின் மற்றொரு அம்சம் நாம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேசுவதை போல அது மிகவும் திறந்தவெளி என்பது தெளிவாக உள்ளது டங்கிராலா ஆம் உண்மையில் ஆராய்ச்சி என்ன என்பதை நீங்கள் ஆராய வேண்டும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் உங்கள் பதில் எங்கள் பதிலை விட வித்தியாசமாக இருக்கும் பானிகுமார் உதாரணமாக ஆராய்ச்சி மேம்பாட்டு ஆராய்ச்சி மற்றும் பாதையை முறித்துக் கொள்ளும் ஆராய்ச்சிக்காக சில முன்னுரிமைகள் உள்ளன பொதுவாக மக்கள் நாங்கள் செல்கிறோம் என்று சொல்லத் தொடங்குவதில்லை இப்போது நாம் எப்படி செல்கிறோம் என்பதை ஆராயாத பாதை ஆராய்கிறது ஆராய்ச்சிக்காக எங்கள் வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது பற்றிய ஒரு கட்டமைக்கப்பட்ட வழியைக் கொண்டிருக்கிறோம் அதன் பிறகு அங்கு ஏற்கனவே என்னவென்பது மற்றும் செயலாக்கத்தில் நாம் என்னென்ன அறிவைச் சேர்க்க வேண்டுமென்று முயற்சி செய்கிறோம் அல்லது நம் மனது தயாராக உள்ளது என்பதால் முறிவு ஆராய்ச்சி நடக்கிறது நீங்கள் அதை செய்ய தொடங்கி வெளியே போக விட பொதுவாக நடக்கிறது பேராசிரியர் அருண் கே டங்கிராலா இன்னொரு கருத்தை சேர்க்க வேண்டும் விரும்புகிறேன் ஆராய்ச்சியில் கேள்வி கேட்பவரும் மற்றும் பதில்களை கண்டுபிடிப்பவரும் ஒருவர் தான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி டங்கிராலா கேள்விகளைக் கேட்கும் உரைப் புத்தகத்துடன் ஒப்பிடும்போது நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ்அனைவருக்கும் பதில் தெரியும் பேராசிரியர் அருண் கே துங்கிராலா நன்றாக இருக்கிறது பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் நீ அதை எழுதுவதை விரும்புகிறாய் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா ஆனால் ஆராய்ச்சியில் நீங்கள் கேள்விகளைக் கேட்கலாம் மற்றும் பதில்களைக் காணலாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் நீங்கள் பொருத்தமான கேள்விகளை கேட்கிறீர்கள் என்பது பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா முழுமையான கேள்விகளுக்கு அல்ல நீங்கள் ஒரு வித்தியாசமான பதில்களை கொடுக்கிறீர்கள் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் இது உண்மை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த விவாதத்தின் மூலம் நாம் பார்க்கப்போகும் சில பிலோசோபிக்கல் கருத்துக்கள் உங்களுக்குத் தெரிந்திருக்கின்றன நாங்கள் இதுவரை எதைப் பற்றி விவாதித்திருக்கிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்வது அல்லது ஆராய்ச்சி செய்வது போன்றவை இவ்விஷயத்தில் நிகழ்வுகள் நடக்கும் பல சம்பவங்கள் நடைபெறுகின்றன இதன் மூலம் யூனிவர்சிட்டிகளில் நாம் ஆராய்ச்சி ஈடுபடுகிறோம் எனவே இந்த விஷயங்களில் ஒன்று ரிசெர்ச் ஏரியா உங்கள் கையேடு அல்லது ஆலோசகரை தேர்ந்தெடுப்பதும் ஆகும் எனவே நீங்கள் முறையாக ஆராய்வதற்கு முயற்சி செய்யும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயங்கள் இவை நிச்சயமாக நீங்கள் சுயாதீனமான ஒரு நபராக ஆராய்ச்சி செய்து கொள்ளலாம் ஆனால் எங்களில் பெரும்பாலானோர் எங்களுடைய சொந்த ஆய்வில் உங்களுக்குத் தெரியாததைச் செய்வதில்லை அது ஒரு சமூகத்தின் பகுதியாக ஒரு சயின்டிபிக் கம்யூனிட்டி நீங்கள் அடிக்கடி செய்கிறீர்கள் ரிசெர்ச் லபோர்டோரி தொழிற்துறை R மற்றும் D அமைப்பிலும் பல்கலைக்கழக அமைப்பிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே குறைந்தது பல்கலைக்கழக அமைப்பில் முக்கிய விஷயங்களில் ஒன்று நீங்கள் வேலை செய்ய விரும்பும் பகுதி மற்றும் நீங்கள் வேலை செய்ய விரும்பும் கைடு கண்டுபிடிக்க வேண்டும் நான் இந்த விஷயங்களை சொன்னது போல எந்த வழியில் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அர்த்தம் ஆனால் நீங்கள் ஆர்வமாக பகுதியில் உங்கள் சொந்த புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று உள்ளது பல ஆண்டுகளில் ஒரு மாணவர் என நீங்கள் பல ஆண்டுகளாக செய்து வந்த பொது வாசிப்பு காரணமாக இது இருக்கலாம் என நீங்கள் கருதுகிறீர்கள் மேலும் உங்களிடம் முறையிடும் சில பகுதிகளை நீங்கள் கண்டுபிடித்துள்ளீர்கள் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் விவரங்களின் அடிப்படையில் உங்களுக்கு ஆர்வம் உண்டு இப்போது அந்த பகுதி பரவலாக ஆராயப்பட்டு வருகிறது எனவே நீங்கள் ஒரு உணர்வு பெற முடியும் நீங்கள் உங்கள் பொது வாசிப்பு மூலம் அந்த பகுதியில் எவ்வளவு தாக்கம் ஒரு உணர்வு வேண்டும் நீங்கள் அல்லது விஞ்ஞான சமுதாயத்திலோ அல்லது அனைவராலும் இருக்கின்றீர்கள் எனவே இது ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி பகுதியில் உங்கள் ஆர்வத்தை பாதிக்கும் எனவே பல காரணிகள் உள்ளன நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் ஆர்வமாக இருக்க வேண்டுமென்பது மிகவும் முக்கியம் என்று நான் கூறுவேன் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பட்டம் வேண்டும் என்று நான் விரும்பினால் நான் ஒரு PhD பட்டம் வேண்டும் மற்றும் நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர மற்றும் நீங்கள் எங்கு ஆலோசகர் நீங்கள் அழைத்து செல்ல தயாராக உள்ளது வரும் மிகப்பெரிய பிரச்சனை நாளுக்கு நாள் உங்கள் ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக நீங்கள் செய்யக்கூடிய ஆய்வு உங்களுக்குத் தெரியாது என்று உங்களுக்குத் தெரியும் அதை நீங்கள் மேம்படுத்தி செய்யவில்லை என்றால் நீங்கள் அந்த பகுதியில் நல்ல வேலை செய்ய கடினமாக உள்ளது எனவே நீங்கள் அதை தலைகீழ் முறையில் பார்க்க வேண்டும் முதலில் அது உங்களிடம் முறையிட வேண்டும் அப்போதுதான் நீங்கள் அதைப் பெறுவீர்கள் எனவே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பிய ஒன்று பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே ஆராய்ச்சி பகுதி மற்றும் ஆலோசகர் ஆகிய இரண்டையும் தேர்ந்தெடுப்பதில் முக்கியமான ஒரு அம்சம் உங்கள் சிந்தனையின் மத்திய கருத்து கவலைப்படக்கூடாது இந்த அர்த்தத்தில் உங்களுக்குத் தெரிந்தவரை நாங்கள் எப்போதும் கவலைப்படுகிறோம் பிறகு ஒரு வேலை கிடைக்கும் இந்த பகுதி உண்மையில் பொருத்தமானதா எனவே கவலையில்லாமல் நிறைய விஷயங்கள் உள்ளன உண்மையில் ஒரு சவாலாக அதைப் பார்க்க வேண்டும் எனவே நீங்கள் அந்த பார்வையில் இருந்து பார்த்தால் அது உன்னுடைய கவனத்தை போதும் என்று வலியுறுத்துகிறோம் பொதுவாக பெரும்பாலான ஆராய்ச்சிப் பகுதிகள் மற்றும் பல வழிகாட்டிகள் மற்றும் ஆலோசகர்களுடன் நீங்கள் ஓட்டினால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ரிசெர்ச் பேப்பர் உருவாக்க முடியும் முடிவில் உண்மையில் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை இலக்குகளை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் கவலைப்படக்கூடாது ஆனால் அது சவாலாகவும் ஆர்வமாகவும் இருக்கம் இந்த முடிவை எடுக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் எனவே நான் தேர்ந்தெடுக்கும் பகுதி மற்றும் ஆலோசகரின் மிகவும் இக்கட்டான அம்சத்தைத் தொடக்கூடாது எனவே பொதுவாக இதுதான் எனக்கு நடந்தது பெரும்பாலான மக்களுக்கு இது நடந்தது என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய இளங்கலை அல்லது முதுகலை டிகிரி படிப்புகளில் நீங்கள் எடுக்கப்பட்ட பாடநெறியில் இருக்கலாம் நீங்கள் எதையாவது உங்களிடம் முறையிட்டீர்கள் அது உங்களுக்கு மிகவும் நன்றாகத் தெரியும் மிகவும் நல்ல பாணியில் நீங்கள் நினைத்திருந்தாலும் பயிற்றுவிப்பாளராகவும் உங்களிடம் முறையிட்டார் எனவே இது பொதுவாக நடக்கும் எனவே இது இளங்கலை படிப்பிலும் கூட நிகழ்கிறது நீங்கள் உண்மையில் அதற்கு பதிலாக ஒரு மாற்று பின்னர் ஒரு போஸ்ட் பட்டதாரி மாணவர் பல்கலைக்கழகம் நுழைய முடியும் எனவே இவை அனைத்தும் சேர்ந்து உங்களிடம் முறையிடலாம் பிறகு நீங்கள் சிந்திக்க வேண்டும் சரி நான் இந்த பகுதியில் ஒரு PhD செய்ய முடியும் நான் இந்த பகுதியில் விரும்புகிறேன் மற்றும் அதை செய்ய இது நடக்கும் மிகவும் இக்கட்டான வழி ஆனால் பல மாணவர்கள் இதை செய்துள்ளனர் நான் நினைக்கிறேன் இது மாணவர் மிகவும் தயார் என்று நான் நினைக்கிறேன் என்று காட்டுகிறது அவர்கள் ஒரு இளங்கலைப் பகுதி பகுதியைப் பெறுவார்கள் மின் பொறியியல் போன்ற சிக்னல்கள் மற்றும் அமைப்புகள் என்று பகுதியில் அவர்கள் அந்த பகுதி எடுக்கும் மற்றும் அவர்கள் சமிக்ஞைகள் மற்றும் அமைப்புகளில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கூறுவேன் இது நன்றாக இருக்கிறது ஆனால் மின் பொறியியல் உள்ள ஆராய்ச்சி அனைத்து சமிக்ஞைகள் மற்றும் அமைப்புகள் உள்ளது என்று நீங்கள் தவிர அதனால் உங்களுக்கு தெரியும் சிரமம் எனவே நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்புகிறீர்கள் போது நீங்கள் அதை பட்டப்படிப்பில் கற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்திலேயே நேரடியாக ஆய்வு செய்ய முடியாது அதற்கும் அப்பால் மிகவும் சிறப்பாக உள்ளது நீங்கள் ஆழமாகவும் செல்லும்போது இந்த பகுதி மேலும் மேலும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததைப் போலவே இருக்க வேண்டும் ஆனால் அனைவருக்கும் வழிகாட்டும் கொள்கைகளை நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் மேலும் உங்கள் ஆலோசகராக ஒரு தொழில்நுட்ப திறன் வாய்ந்த நபராகவும் ஊக்கப்படுத்தப்படுவார் எனவும் கூறுகிறார் இவை அனைத்தும் உங்களுக்கும் உங்கள் ஆலோசகருக்கும் இடையே ஒரு நல்ல பொருத்தமாக இருக்கும் பேராசிரியர் ஜி பாணிகுமார் எனவே மாணவர் சாதாரணமாகப் படிக்கும் அனைத்து டிகிரிகளிலும் PhD ஒரு தனி நபருடன் ஒரே ஒரு அம்சத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடும் என்று நான் விரும்புகிறேன் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஒரு நபர் பானிகுமார் இது சுமார் 4 5 ஆண்டுகளுக்கு ஈர்க்கிறது சில சமயங்களில் சில விஞ்ஞானங்களில் 6 அல்லது 7 ஆண்டுஆக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய சவாலான அம்சங்களை எடுத்துக்கொள்ளும் ஆற்றல் கொண்ட இருவரும் இந்த தலைப்புகள் சிலவற்றில் வரும் சிக்கல்களில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அனுபவமுள்ள சரியான ஆலோசகரைத் தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் எனவே ஒரு ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே ஆமாம் உங்கள் சொந்த மற்றும் ஆலோசகரின் பாணியும் உள்ளது நான் நினைக்கிறேன் நல்ல எண்ணம் கூட கொடுக்க முடியும் என்று ஏனென்றால் சில நேரங்களில் அந்த நபர்கள் செல்வாக்கு செலுத்தலாம் ஏனென்றால் இது ஒரு நீண்ட காலத்திற்கு நாள் தொடர்பு கொண்டிருப்பதாக நாம் கூறினோம் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா நீங்கள் இப்போது ஒரு யூகிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது ஒரு ஆலோசனையாளரை அல்லது ஒரு பகுதியைத் தேர்வு செய்யக் கூடிய உறுதியான சூத்திரம் இல்லை அபிஜித் ஒரு மனநல பொருந்தியத்தையே குறிப்பிட்டுள்ளார் என ஆலோசகர் தெரிவு செய்வது குறித்து நான் நினைக்கிறேன் இது பொருந்தும் என்பதை சிந்திக்கும் பாணியை நான் கருதுகிறேன் சில மாணவர்கள் கோட்பாட்டு வேலைகளைச் செய்வதில் ஆர்வமாக உள்ளனர் சில மாணவர்கள் பரிசோதனைகள் செய்யப்படுகின்றனர் எனவே நான் முன்பு கூறியுள்ள அதே கருத்தில் மீண்டும்செல்கிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் உங்களுக்கு என்ன பொருந்துகிறது என்னவெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு கோட்பாட்டு வேலை அல்லது ஒரு சோதனை வேலை அல்லது ஒரு கலவையான வேலை அல்லது நீங்கள் உண்மையில் வெட்டு விளிம்பில் பொருட்களை செய்ய விரும்புகிறீர்களோ இல்லையோ எனவே நிச்சயமாக இன்றைய தினம் நீங்கள் உண்மையிலேயே இணையத்தளத்திற்கு செல்ல முடியும் சுயவிவரங்களை கண்டுபிடித்து வெளியீட்டுப் பதிவைப் பார்க்கவும் கூட ஒரு பிரசுரங்களைப் படிக்கலாம் வேலை உண்மையிலேயே உங்களை உற்சாகப்படுத்துகிறதா என்பதை கண்டுபிடித்து இவை அனைத்தையும் நினைவில் வைத்திருப்பது சரியான பதில் இல்லை எப்போதும் ஒரு கண்டுபிடிப்பு செயல்முறை உள்ளது மாணவர்கள் ஆலோசகர்கள் மாறியது இதில் வழக்குகள் உள்ளன நிச்சயமாக இது ஒரு மிக சிறிய விகிதம் ஆனால் அது நடந்தால் கூட நீங்கள் உண்மையில் அதை பற்றி ஒரு மனச்சோர்வு பெற கூடாது எனவே முக்கியமானது உங்கள் ஆலோசகருடன் மிகவும் வெளிப்படையானது மற்றும் நேர்மையானது உங்கள் நலன்களை வெளிப்படுத்துவது மற்றும் உங்கள் திறனாய்வாளர் ஆலோசகர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதைக் கவனிப்பது மற்றும் ஆலோசகரைப் பற்றிய உங்கள் சொந்த சிறிய ஆய்வுகளை செய்வது ஆகியவற்றைக் கவனிப்பது முக்கியமானது அதே பகுதியில் நீங்கள் செல்கிறது ஆண்ட்ரூ என்று ஆர்வத்தை நீங்கள் பாடங்களில் உள்ளன என்று உண்மையில் இண்ட்ரோஸ்பெக்ட் வேண்டும் ஆனால் அது தான் நீங்கள் பெற ஒரு யோசனை கொடுக்கிறது மற்றும் நீங்கள் உண்மையில் ஒரு பிட் ஆய்வு வேண்டும் நீங்கள் எங்கிருந்தாலும் கண்டுபிடிக்க ஒரு பரந்த துறையில் மேலும் நான் சொன்னது முந்தைய ஒப்புமை மூலம் நடக்கும் ஒரு மிகவும் பொருத்தமான வார்த்தை என்று நினைக்கிறேன் ஆராய்ச்சி ஒரு தெரியாத பிரதேசத்தில் சென்று அல்லது ஒரு அறியப்படாத நகரத்திற்கு சென்று பற்றி நீங்கள் வரலாற்றில் கொடுத்து நீங்கள் வழிகாட்டிகள் வேண்டும் நினைவில் இலக்கு வருகை எனவே வழிகாட்டிகள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக் கொள்ளும் போது நீங்கள் ஒரு ஆலோசகராக பேசுகையில் சாத்தியமான ஆலோசகரிடம் இருந்து அதை ஆராய்ச்சி செய்வது மதிப்புள்ளதா இந்த பகுதி எவ்வளவு நெரிசலானது நீங்கள் எப்படிக் கடக்கப் போகிறீர்கள் காலியான இடங்கள் எதுவாக இருந்தாலும் நீ நீண்ட காலத்திற்கு நிற்க வேண்டுமா சரி மனதில் வைத்து சோதனை மற்றும் பிழை நிறைய இருக்கிறது ஆனால் உங்கள் உணர்வு இது ஒரு சரியான பகுதி என்பதை நீங்கள் சொல்லும் இது சரியான ஆலோசகர் உரிமை இது கண்டுபிடிப்பு செயல்முறை ஆகும் பாணிகுமார் நம் நாட்டிற்காக வீட்டுப்பாடத்தின் முக்கியத்துவத்தையும் ஒருவேளை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் பொதுவாக நாங்கள் ஸ்பூன் பீடிங் செய்கிறோம் என்று அறியப்படுகிறது எங்கள் பள்ளிகளிலும் பள்ளிக் கல்வி முறையிலும் பின்னர் பெரும்பாலானவற்றிலும் உங்களுக்குத் தெரியும் எனவே பி டி செய்யலாமா என்பதைத் தீர்மானிக்கும் முன்னர் எந்த தலைப்பிலும் யாருடனும் தொடர்புகொள்வதற்கு முன்னரே போதுமான வீட்டுப்பாடங்களை செய்வது மிகவும் முக்கியம் துங்கிராலா எனவே அந்த கிரௌண்ட்ஒர்க் மிகவும் அவசியம்